பொறியியல் கணிதவியல் 1 இல் உள்ள லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த லெக்சர் 21 ல் இன்டக்ரல் கால்குலஸில் உள்ள இம்ப்ராப்பர் இன்டக்ரலை பற்றிப் பார்ப்போம் இந்த லெக்சரில் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் என்றால் என்ன என்பதையும் அதை எப்படி மதிப்பீடு செய்வது என்பதையும் பார்க்கலாம் abf dx என்பது வழக்கமாகப் பயன்படுத்தும் ஒரு ப்ராப்பர் இன்டக்ரலுக்கான ஓர் உதாரணம் இந்த இன்டக்ரலின் வேறுபாட்டு எல்லை a இல் இருந்து b வரை கட்டுப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்ட எல்லையில் f வரையறுக்கப்பட்டு இருக்க வேண்டும் a b இரண்டுமே வரையறுக்கப்பட்ட எண்களாக இருந்தால் அது ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் இன்று கற்றுக்கொள்ளப் போவது இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் abf dx என்ற இன்டக்ரல் எப்போது இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆகும் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் a ∞ஆகவோ b∞ ஆகவோ இருந்தால் அல்லது a ∞ மற்றும் b∞ ஆக இருந்து கொடுக்கப்பட்ட எல்லையில் f வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆகிவிடும் ஒன்று a ∞ ஆகவோ b ஆகவோ இருக்கலாம் இல்லையென்றால் a ∞ ஆகவும் b ஆகவும் இருக்கலாம் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு வகையாக இருந்து கொடுக்கப்பட்ட எல்லையில் f வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆகும் abf dx என்ற இன்டக்ரலில் f a இல் இருந்து b என்ற எல்லைக்குள் வரையறை இல்லாமல் இருந்து a மற்றும் b இரண்டுமே வரையறுக்கப்பட்ட எண்களாக இருந்தால் அந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் ஆகும் f a இல் இருந்து b என்ற எல்லைக்குள் வரையறை இல்லாமல் இருந்து a ∞அல்லது b∞ ஆக இருந்தாலும் அல்லது a ∞ மற்றும் b∞ ஆக இருந்தாலும் abf dx என்பது தேர்டு கைண்ட் ஆஃப் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் 02x21dx என்பது ப்ராப்பர் இன்டக்ரலுக்கு ஓர் உதாரணம் ஆகும் a 0 மற்றும் b 2 இரண்டுமே வரையறுக்கப்பட்ட எண்கள் 0 இல் இருந்து 2 வரை x21 இன் மதிப்பு வரையறுக்கப்பட்டு இருப்பதால் இது ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் 01x xdx என்ற உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் a 0 மற்றும் b 1 இரண்டுமே வரையறுக்கப்பட்ட எண்கள் ஆகும் x பின்னத்தின் கீழ் பகுதியில் இருப்பதால் x இன் மதிப்பு 0 ஆக இருக்கும் போது x xஇன் மதிப்பு ஒருவேளை எல்லையற்று இருக்கும் என்று தோன்றக்கூடும் x இன் மதிப்பு 0 ஐ அணுகும் போது x x இன் மதிப்பு 1 ஆக இருப்பதால் கொடுக்கப்பட்டுள்ள 0 இல் இருந்து 1 வரை என்ற எல்லையில் x x இன் மதிப்புகட்டுக்குள் இருக்கிறது ஆகையால் 01 x xdx என்ற இன்டக்ரல் ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் இம்ப்ராப்பர் இன்டக்ரலின் உதாரணங்கள் 0cos xdx என்பது ஒரு இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆகும் இந்த இன்டக்ரலில் b இன் மதிப்பு ஆக இருப்பதாலும் x இன் மதிப்பு 0 இல் இருந்து வரை உள்ள எல்லையில் கட்டுக்குள் இருப்பதாலும் இந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் என்று கருதப்படுகிறது இது முதல் உதாரணம் இரண்டாவது உதாரணம் 011x 1dx இந்த இன்டக்ரலில் a 0 b 1 என்பவை வரையறுக்கப்பட்ட எண்களாக இருக்கின்றன ஆனால் x 1ஆக இருக்கும் போது 1x 1 இன் மதிப்பு எல்லையற்று இருக்கும் ஆகையால் இந்த இன்டக்ரல் என்பது இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் என்று கருதப்படுகிறது 011 x2dx என்ற இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் தேர்ட் கைண்ட் எனக் கருதப்படுகிறது இதில் மேலே உள்ள வரையறை ஆக இருக்கிறது x இன் மதிப்பு 1 ஐ அணுகும்போது இந்த இன்டக்ரலில் உள்ள இன்டக்ரன்ட் ஐ அணுகும் எண் 1 கொடுக்கப்பட்டுள்ள எல்லையில் இருப்பதால் இந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் தேர்ட் கைண்ட் என்று கருதப்படும் முதலில் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் என்ற வகையில் உள்ள இன்டக்ரலை எப்படி மதிப்பிடுவது என்று தெரிந்து கொள்ளலாம் afxdx என்ற இன்டக்ரலில் b என்பது ஆகும் ஆகையால் இந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் என்ற வகையைச் சார்ந்தது இந்த இன்டக்ரலின் எல்லைகளை a இல் இருந்து R வரை என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் ஐ R என்று மாற்றி எழுதிக் கொண்டு பிறகு R இன் மதிப்பை ஐ அணுகச் செய்ய வேண்டும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் வகையைச் சேர்ந்த இன்டக்ரல்லை மதிப்பீடு செய்வதற்கு யை R என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் பிறகு aRfxdx என்ற இன்டக்ரலை மதிப்பீடு செய்த பின் R இன் மதிப்பை ஐ அணுகச் செய்ய வேண்டும் R→∞aRfxdx கிடைக்கப் பெற்றால் அதுவே இந்த இன்டக்ரலின் மதிப்பு ஆகும் அதனால் இன்டக்ரல் கன்வெர்ஜ் ஆகும் R→∞aRfxdx கிடைக்காமல் போனால் இந்த இன்டக்ரலின் மதிப்பும் கிடைக்காது அப்போது அந்த இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் இன்டக்ரலின் கீழ் எல்லை ∞ ஆக இருந்து மேல் எல்லை b ஆக இருந்தால் அதுவும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆக இருக்கும் கடந்த உதாரணத்தில் செய்தது போல் இங்கும் ∞ஐ R என்று மாற்றி எழுதிக் கொண்டு Rbfxdx என்ற இன்டக்ரலை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் பிறகு R இன் மதிப்பை ஐ அணுகச் செய்ய வேண்டும் R→∞ Rbfxdx இன் மதிப்புதான் இந்த இன்டக்ரலின் மதிப்பு ஆகும் இது மற்றொரு இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் என்பதற்கான உதாரணம் ஆகும் இங்கு a ∞ ஆகவும் b ∞ ஆகவும் இருக்கிறது இதை இரண்டு இன்டக்ரல்களாகப் பிரித்து எழுதிக் கொள்ள வேண்டும் ஒன்றில் ∞பதிலாக R1என்றும் மற்றொன்றில் க்குப் பதிலாக R2 என்றும் மாற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும் பின்பு lim⁡R1→∞ என்று எடுத்து அந்த இன்டக்ரலின் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் இரண்டாவது இன்டக்ரலில் உள்ள க்குப் பதிலாக R2 என்று மாற்றப்பட்டுள்ளது R1→∞ என்று எடுத்துக் கொண்டால் R1cfxdx என்ற இன்டக்ரல் ∞cfxdx என்று மாறும் அதே போல் R2→∞ என்று எடுத்துக் கொண்டால் cR2fxdx என்ற இன்டக்ரல் cfxdx என்று மாறும் R1 R1cfxdx கன்வர்ஜ் ஆனால் ∞cfxdx கன்வர்ஜ் ஆகும் அதாவது இன்டக்ரல் மதிப்பு கிடைக்கும் R1 R1cfxdx டைவர்ஜ் ஆனால் ∞cfxdx டைவர்ஜ் ஆகும் அதாவது இன்டக்ரல் மதிப்பு கிடைக்காது அதே போல் R2cR2fxdx கன்வர்ஜ் ஆனால் cfxdx என்ற இன்டக்ரல் மதிப்பு கிடைக்கும் இரண்டு இன்டக்ரலைச் சேர்த்தபடியே லிமிட் எடுக்கலாம் அதாவது R1R2fxdx என்ற இன்டக்ரலின் மதிப்பைப் பெற்ற பிறகு lim⁡R1→∞ R2→∞ என்று எடுக்க வேண்டும் அப்போதும் அதே மதிப்பு கிடைத்துவிடும் உதாரணத்திற்கு இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஒன்றை எடுத்து அதை மதிப்பீடு செய்யலாம் 22x2x4 1dx இதில் க்குப் பதிலாக R என்று மாற்றி அமைக்க வேண்டும் 2R2x2x4 1dx என்ற இன்டக்ரலை மதிப்பீடு செய்வதற்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் முறையைக் கையாள வேண்டும் அதன்படி x21 என்று இருப்பதால் 2x2x4 1 1x2 11x21 என்று ஆகும் அதையடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பயன்படுத்துவதால் எடுத்துக்கொண்ட இன்டக்ரல் கீழ்க்கண்டவாறு உருமாறும்

மற்றொரு முறை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் செய்வதால் கொடுக்கப்பட்டுள்ள இன்டக்ரன்ட் மேலும் எளிமையாகும்

முதல் உதாரணத்தில் செய்தது போல் க்குப் பதில் R என்று எடுத்துக் கொண்டு இன்டக்ரல் மதிப்பினைக் கண்டுபிடிக்க வேண்டும் sinxஐ இன்டக்ரேட் செய்யும்போது cosx ஆகும் கீழ் மற்றும் மேல் எல்லைகள் 0 மற்றும் R ஆகும் அதையடுத்து இன்டக்ரல் மதிப்பில் மேல் மற்றும் கீழ் எல்லைகளை எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும்

இந்த லிமிட் கிடைக்காததால் இந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகவில்லை முதல் உதாரணத்தில் உள்ள இன்டக்ரலை மதிப்பீடு செய்ய முடிந்தது ஆனால் இரண்டாம் உதாரணத்தில் உள்ள இன்டக்ரலை மதிப்பீடு செய்ய முடியவில்லை இரண்டாம் உதாரணத்தில் உள்ள இம்ப்ராப்பர் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகாததால் அதை மதிப்பீடு செய்ய முடியவில்லை இப்போது இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் வகையைச் சேர்ந்த இன்டக்ரலை எடுத்துக் கொள்வோம் அதாவது abfxdx என்ற இன்டக்ரலில் உள்ள fx a க்கும் b க்கும் நடுவில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியில் வரம்பற்றுப் போகும் இங்கு x b ஐ அணுகும்போது fx வரம்பற்றுப் போவதாக எடுத்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட கணக்குகளில் எப்சிலானை பொருத்திக் கொள்ள வேண்டும் x மேல் எல்லையை அணுகும் போது fx வரம்பற்று போவதால் b இல் இருந்து எப்சிலானை கழிக்கவும் அதாவது மேல் எல்லையை b ε என்று எடுத்துக் கொள்வதால் fx வரம்பற்று போவதைத் தடுக்கலாம் மேல் எல்லையை b ε என்று எடுத்துக் கொள்வதால் ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் கிடைக்கும் அதன் மதிப்பை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் பிறகு எப்சிலான் வலப்பக்கத்திலிருந்து 0 ஐ அணுகுமாறு செய்து இன்டக்ரல் மதிப்பின் எல்லையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது வகையாக x கீழ் எல்லையை அணுகும் போது fx வரம்பற்றுப் போவதாக எடுத்துக் கொண்டால் கீழ் எல்லையை aϵ என்று மாற்றிக் கொள்ள வேண்டும் இதனால் fx வரம்பற்றுப் போவதைத் தடுக்கலாம் பிறகு எப்சிலான் வலப்பக்கத்திலிருந்து 0 ஐ அணுகச் செய்து இன்டக்ரல் மதிப்பின் எல்லையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்படிச் செய்வதால் இந்த இம்ப்ராப்பர் இன்டக்ரலின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும் a க்கும் b க்கும் இடையில் எதாவது ஒரு புள்ளி c இல் fx வரையறை இல்லாமல் இருந்தாலும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் வகையைச் சார்ந்த இன்டக்ரலாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ள வேண்டும் முதல் இன்டக்ரலின் எல்லைகளை a இல் இருந்து c வரையும் இரண்டாவது இன்டக்ரலின் எல்லைகளை c இல் இருந்து b வரையும் எடுத்துக் கொள்ளலாம் முதல் இன்டக்ரலில் c க்கு பதிலாக c ε என்றும் இரண்டாவது இன்டக்ரலில் c க்குப் பதிலாக cε என்று மாற்ற வேண்டும் c என்ற புள்ளியில் fx வரையரையற்று இருந்ததால் cεbfxdx என்று எடுத்து c ஐ தவிர்த்தாயிற்று a மற்றும் b என்ற இரண்டு புள்ளிகளிலும் fx வரையறை இல்லாமல் இருந்தாலும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் வகையைச் சார்ந்த இன்டக்ரலாக இருக்கும் அப்படி ஒரு இன்டக்ரல் மதிப்பைக் கண்டுபிடிப்பதற்கு எப்சிலானை இரண்டு எல்லைகளிலும் புகுத்திக் கொள்ள வேண்டும் abfxdx என்ற இன்டக்ரலை a1b 2fxdx என்று மாற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும் வேறு சில உதாரணங்களை எடுத்துக் கொள்ளும் முன் இன்னொரு குறிப்பு a மற்றும் b என்ற இரண்டு எல்லைகளிலும் fx வரையறை இல்லாமல் இருந்தால் கொடுக்கப்பட்ட இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ளலாம் a மற்றும் b க்கு இடையில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி c ஐ எடுத்து முதல் இன்டக்ரலின் எல்லைகளை a இல் இருந்து c வரையும் இரண்டாவது இன்டக்ரலின் எல்லைகளை c இல் இருந்து b வரை எடுத்துக் கொள்ள வேண்டும் முதல் இன்டக்ரலின் எல்லை a க்குப் பதிலாக a1 என்றும் இரண்டாவது இன்டக்ரலின் எல்லை b க்குப் பதிலாக b 2 என்றும் மாற்றி அமைத்து முன்பு செய்தது போல் மதிப்பீடு செய்யலாம் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் ஓர் உதாரணம் 0111 xdx x இன் மதிப்பு 1 என்ற புள்ளியை அணுகும் போது இந்த இன்டக்ரன்ட் வரையறை இல்லாமல் போகிறது அதனால் மேல் எல்லையை 1 ϵ என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு ϵ→001 ϵ11 xdx என்ற வரம்பை மதிப்பீடு செய்யலாம் x இன் மதிப்பு 1 என்ற புள்ளியை அணுகும் போது கொடுக்கப்பட்ட ஃபங்ஷன் வரையறை இல்லாமல் போவதால் மேல் எல்லையை மாற்றி எழுதிக் கொண்டோம் அதனால் எல்லைகள் 0 இல் இருந்து 1 ϵ என்று இருக்கும் கொடுக்கப்பட்ட ஃபங்ஷன் இன்டக்ரேட் செய்யப்பட வேண்டும்

ϵ→0 22 2 உதாரணத்தில் உள்ள இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனது அதனுடைய மதிப்பு 2 என்று கணித்தோம் இரண்டாவது உதாரணத்தைப் பார்ப்போம்

இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபங்ஷன் 0 மற்றும் 2 என்ற இரண்டு புள்ளிகளில் வரையறை இல்லாமல் போகிறது இரண்டு எல்லைகளையும் மாற்றி எழுதி இன்டக்ரேட் செய்து 10 20 என்ற எல்லைகளைக் கண்டுபிடிக்க வேண்டும்

அதைத் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள இன்டக்ரல் கீழ்க்கண்டவாறு உருமாறும் 0212x x2dx101112x x2 dx 2012 ϵ212x x2dx 102012ln 2 22 1 வலப்பக்கத்திலிருந்து 0 வை அணுகும் போது ln12 1 என்பது ஐ அணுகும் அதே போல் 2 வலப்பக்கத்திலிருந்து 0 வை அணுகும் போது ln2 22 என்பது ஐ அணுகும் அதனால் கிடைக்கும் மதிப்பு என்றாகும் இது இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகாது இந்த உதாரணத்தில் உள்ள இன்டக்ரலின் மதிப்பு என்பதால் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகாமல் டைவர்ஜ் ஆகிறது இந்த லெக்சரில் சில டெஸ்ட் இன்டக்ரல்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் பின் வரும் லெக்சர்களில் அவை பயன்படும் ஒரு இன்டக்ரல் மதிப்பீடு செய்யாமலே அது கன்வர்ஜ் ஆகுமா அல்லது டைவர்ஜ் ஆகுமா என்று கண்டுபிடிக்க இந்த டெஸ்ட் இன்டக்ரல்கள் உதவும் இப்போது டெஸ்ட் இன்டக்ரல் I என்ன என்பதைப் பார்ப்போம் டெஸ்ட் இன்டக்ரல் I aR1xpdx இந்த இன்டக்ரலில் எல்லைகளை a இல் இருந்து R வரை எடுத்துக் கொள்ள வேண்டும் பிறகு R ஐ அணுகுவதாக எடுத்துக் கொள்ளலாம் இங்கு a ஒரு நேர்மறை எண் 1xpஎன்பதை x p என்று எழுதிக் கொண்டு இன்டக்ரேட் செய்தால் x p11 p என்று ஆகும் எல்லைகள் a இல் இருந்து R வரை எடுத்துக் கொள்ள வேண்டும் p 1 ஐத் தவிர்த்து வேறு எந்த ஒரு எண்ணாக வேண்டுமானாலும் இருக்கலாம் p1என்றால் 1xp1xஎன்றாகும் அதனால் இன்டக்ரேட் செய்யும் போது lnx என்றாகும் அதன் பின் எல்லைகளை எடுத்து எழுதிக் கொள்ளலாம் இரண்டு விதமாக எடுத்துக் கொண்டு மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் p1ஆக இருந்தால் இன்டக்ரலின் மதிப்பு lnx என்றாகும் எல்லைகளை எடுத்து எழுதும்போது ln Raஎன்பது கிடைக்கும் p≠1 ஆக இருந்தால் இன்டக்ரலின் மதிப்பு 11 p1Rp 1 1ap 1ஆகும் a இல் இருந்து R வரையான இன்டக்ரலின் மதிப்பு என்ன என்பதைப் பார்த்தோம் R ஐ அணுகும்போது என்ன மதிப்பு கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் a1xpdx என்ற இன்டக்ரல்தான் தேவையான டெஸ்ட் இன்டக்ரல் அதனால் R ஐ அணுகும் போது அதற்குண்டான மதிப்பு என்ன என்பதை கீழே காணலாம் a1xpdxR→∞aR1xpdx∞ p≤1 1p 11ap 1 p1 டெஸ்ட் இன்டக்ரலாக கருதப்படும் மற்றொரு இன்டக்ரல் இதை டெஸ்ட் இன்டக்ரல் II என்று எடுத்துக் கொள்ளலாம் அதன் எல்லைகள் aϵ இல் இருந்து b வரை இருக்கிறது x a ஐ அணுகும் போது ஃபங்ஷன் எல்லை இல்லாமல் போவதால் இது ஒரு இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் ஆகும் ஆகையால் a ஐ aϵ என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் 1x ap இன்டக்ரேட் செய்ய வேண்டும் p 1 p≠ 1என்று இரண்டு விதமாகப் பிரித்து கொள்ளலாம் p 1 என்றால் இன்டக்ரலின் மதிப்பு ln என்றாகும் எல்லைகளை எடுத்து எழுதும்போது ln b a ln ϵ என்று ஆகும் p 1 என்றால் இன்டக்ரலின் மதிப்பு 11 p1b ap 1 1p 1 என்று ஆகும் இவ்வாறு கிடைத்த இன்டக்ரலின் மதிப்பில் இடம்பெற்றிருக்கும் எப்சிலான் வலப்பக்கத்திலிருந்து 0 ஐ அணுக வேண்டும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லைதான் இன்டக்ரலின் மதிப்பு ஆகும் ab1x apdxϵ→0aϵb1x apdx ∞ p≥1 11 p1b ap 1 p1 அடுத்து வரப் போகிற லெக்சர்களில் இந்த இன்டக்ரலின் மதிப்பு டெஸ்ட் இன்டக்ரலாக பயன்படுத்தப்படும் p ≥ 1 ஆக இருக்கும்போது இன்டக்ரலின் மதிப்பு p1ஆக இருக்கும் போது கன்வர்ஜ் ஆகும் ஓர் இன்டக்ரலாகும் இன்று இந்த லெக்சரில் abfxdx என்ற இம்ப்ராப்பர் இன்டக்ரலை எப்படி மதிப்பீடு செய்வது என்று பார்த்தோம் இது இரண்டு வகைப்படும் ஒன்று a ∞மற்றும்அல்லது b∞ஆக இருந்து fx ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும் இல்லையென்றால் a க்கும் b க்கும் இடையில் ஏதாவது ஒரு புள்ளியில் fx வரையறை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் முதல் வகையாக இருந்தால் ஐ R என்ற வரையறுக்கப்பட்ட எண்ணாக மாற்றி எழுதி இன்டக்ரலை மதிப்பீடு செய்து பின்பு R ஐ ∞ யிடம் அணுகச் செய்தாக வேண்டும் இரண்டாவது வகையாக இருந்தால் ஃபங்ஷன் எந்தப் புள்ளியில் வரையறை இல்லாமல் போகிறதோ அங்கு எப்சிலான் என்ற ஒரு சிறிய எண்ணைப் புகுத்தி பின்பு எப்சிலான் 0 ஐ அணுகுவதாக அமைக்க வேண்டும் இப்படித்தான் இந்த இன்டக்ரலை மதிப்பீடு செய்தாக வேண்டும் அடுத்த லெக்சரில் இன்டக்ரல் மதிப்பீடு செய்யாமலே அந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் அல்லது டைவர்ஜ் ஆகுமா என்று எப்படித் தெரிந்து கொள்வது என்று பார்க்கலாம் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்திய புத்தகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன